ஆஸிலேட்டர் அறிமுகம் வணக்கம் இந்த அத்தியாயத்தில் இது உண்மையில் இந்த குறிப்பிட்ட விரிவுரைக்கான தொகுதிகளின் தொகுப்பாகும் நாம் எவ்வாறு ஆஸிலேட்டர்ஸ் களை வடிவமைக்க முடியும் என்று பார்ப்போம் எனவே இப்போது வரை நாம் பார்த்தவை ஆம்ப்ளிபையர்களைப் பார்த்தோம் ஃபில்டர்களைப் பார்த்தோம் பின்னர் நாம் ஆஸிலேட்டரை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே கடைசி விரிவுரையில் பல வகையான ஃபில்டர்களைக் கண்டோம் லோ பாஸ் ஹை பாஸ் பேண்ட் பாஸ் பேண்ட் ரிஜெக்ட் ஆம்ப்ளிபையர்கள் இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் கூட்டு சம்மிங் ஆம்ப்ளிபையர் கம்பேரட்டர் மற்றும் டிஃபரன்ஸ்சியல் ஆம்ப்ளிபையர் எனவே பல பயன்பாடுகளுக்கு ஒப் ஆம்ப் ஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பற்றி நாம் கற்றுக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம் எனவே நீங்கள் ஆஸிலேட்டர்ஸ் களைப் பற்றி பேசும்போது ஆஸிலேட்டர்கள் என்றால் என்ன பொருள் சரியா ஆஸிலேஷன் என்பது அதிர்வுறும் ஒன்று அதிர்வுறும் சரியா இது ஆஸிலேஷன் ஐ ஏற்படுத்துகிறது எனவே இந்த அதிர்வுறும் இயக்கத்தை நாம் எவ்வாறு உருவாக்க முடியும் அல்லது நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பற்றிப் பேசினால் நாம் எவ்வாறு உருவாக்க முடியும் இந்த அதிர்வுறும் சிக்னல் ஐ நாம் எவ்வாறு நிலையானதாக கான்ஸ்டன்ட் இருக்க முடியும் இது கான்ஸ்டன்ட் சரியா எனவே ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபிரீயூன்சி இல் ஊசலாடுகிறது என்றால் நாம் ஆஸிலேட்டரை உருவாக்கலாம் இந்த கான்ஸ்டன்ட் ஃபிரீயூன்சி ஐ நாம் எவ்வாறு கொண்டு வரலாம் இந்த கான்ஸ்டன்ட் ஃபிரீயூன்சி ஐ உருவாக்கும் ஒரு சர்க்யூட் ஒன்றை நாம் எவ்வாறு வடிவமைக்க முடியும் சரியா மற்றும் ஆஸிலேட்டர்களை வடிவமைப்பதில் ஒப் ஆம்ப் எவ்வாறு பங்கு வகிக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில் பார்ப்போம் ஆஸிலேட்டர்கள் என்னவென்று பார்ப்போம் சரியா எனவே இந்த வகுப்பு ஆஸிலேட்டர்களைப் பற்றியது இரண்டாம் பகுதி நாய்ஸ் பற்றியது எனவே இப்போதே ஆஸிலேட்டர்கள் என்ன என்பதை இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இது வகுப்பு எண் 12 ஆகும் எனவே நீங்கள் ஆஸிலேட்டர்களைப் பற்றி பேசும்போது நம்முடைய உடலைப் பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா எனவே நமக்கு மூளை உள்ளது சரியா நம் அனைவருக்கும் ஒரு மூளை இருக்கிறது நான் நம்புகிறேன் நாம் அதைப் பயன்படுத்துகிறோம் அதைப் பயன்படுத்துகிறோம் எனவே இது நம்முடைய முதன்மை கடிகாரத்தைத் தவிர வேறில்லை இது நம்முடைய முதன்மை கடிகாரம் மாஸ்டர் கிளாக் எப்போது தூங்க வேண்டும் எப்போது விழித்திருக்க வேண்டும் பசியுடன் இருக்கும்போது இதுவும் எல்லாவற்றையும் இந்த மூளையால் கட்டுப்படுத்தப்படுகிறது சரியா இது ஒரு முதன்மை கடிகாரம் மாஸ்டர் கிளாக் பின்னர் நம் உடலில் பல பாகங்கள் உள்ளன இது ஒரு சிக்னல் ஐ உருவாக்குகிறது இது ஒரு ஆஸிலேட்டிங் சிக்னல் போல் தெரிகிறது உதாரணத்திற்கு ஒரு தைராய்டு சுரப்பியை எடுத்துக் கொண்டால் அல்லது நீங்கள் ஒரு எலும்பு தசைகள் மயோட்யூப்களை எடுத்துக் கொண்டால் அல்லது நீங்கள் எண்டோகிரைன் கணையத்தை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது தோல் ஃபைப்ரோபிளாஸ்ட்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தைக் காண்க நீங்கள் பார்க்கும் சில வடிவங்களைக் காண்க எனவே ஆஸிலேட்டர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன ஆஸிலேட்டர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன ஆற்றலைப் எனர்ஜி பற்றி நீங்கள் சொன்னால் ஆற்றல் எனர்ஜி ஒரு நேர்மறை பாசிட்டிவ் ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி என்பது நம்மைச் சுற்றியுள்ள ஆஸிலேட்டர்ஸ் களைத் தவிர வேறில்லை எனவே பல வகையான ஆஸிலேட்டர்ஸ் களைப் பார்ப்போம் இந்த ஆஸிலேட்டர்ஸ் களை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதையும் பார்ப்போம் எனவே ஆஸிலேட்டரை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் புரிந்துகொள்வதற்கு முன்பு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் ஒரு ஆஸிலேட்டரை வடிவமைக்க வேண்டியிருக்கும் போது நாம் நேர்மறையான ஃபீட்பேக் ஐப் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஐ பயன்படுத்த வேண்டும் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஐப் பயன்படுத்த வேண்டும் ஆம்ப்ளிபையர்கள் இருந்தால் நாம் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஐப் பயன்படுத்துகிறோம் எனவே ஆஸிலேட்டர் என்பது பாசிட்டிவ் ஃபீட்பேக் இன் கொள்கையின் அடிப்படையில் செயல்படும் ஒரு சர்க்யூட் ஆகும் அவுட்புட் சிக்னல் ஐ உருவாக்கும் ஒரு ஜெனரேட்டராக சர்க்யூட் செயல்படுகிறது இது ஒரு ஃபிக்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட் மற்றும் ஃபிக்ஸ்ட் ஃபிரீயூன்சி உடன் ஆஸிலேட் ஆகும் அவுட்புட்டை உருவாக்குகிறது மற்றும் ஆஸிலேட் ஆகிறது இதற்கு இன்புட் சிக்னல் தேவையில்லை அதற்கு இன்புட் சிக்னல் தேவையில்லை அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆம்ப்ளிடியூட் குறிப்பிட்ட ஆம்ப்ளிடியூட் பீக் டு பீக் வோல்டேஜ் மற்றும் ஒரு ஃபிரீயூன்சி மற்றும் ஒரு ஃபிரீயூன்சி சரியா ஒரு அவுட்புட் ஐ உருவாக்க முடியும் என்று அது கூறுகிறது இது ஒரு ஃபிக்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட் மற்றும் ஃபிக்ஸ்ட் ஃபிரீயூன்சி ஃபிக்ஸ்ட் ஃபிரீயூன்சி சரியா ஒரு ஆஸிலேட்டரின் உதவியுடன் ஃபிக்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட் மற்றும் ஃபிக்ஸ்ட் ஃபிரீயூன்சி மூலம் அவுட்புட் சிக்னல் ஐ உருவாக்கக்கூடிய ஒரு சர்க்யூட் சரியா இரண்டாவது கருத்து அதற்கு எந்த இன்புட் சிக்னல்யும் தேவையில்லை அல்லது அதற்கு தேவையில்லை ஏன் என்று பார்ப்போம் ஏன் என்று பார்ப்போம் சரி ஆஸிலேட்டரைப் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்கள் சுருக்கமாக ஒரு ஆஸிலேட்டர் ஒரு ஆம்ப்ளிபையர் இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் ஐப் பயன்படுத்துகிறது மேலும் வெளிப்புற இன்புட் சிக்னல் இல்லாமல் விரும்பிய ஃபிரீயூன்சி இல் அலைவடிவத்திற்கான வேவ் பார்ம் அவுட்புட் ஐ உருவாக்குகிறது எனவே நான் இன்வெர்ட்டிங் வோல்டேஜ் கேயின் A என நான் கருதினால் இந்த ஆம்ப்ளிபையர் வோல்டேஜ் கேயின் A ஐ நான் கருத்தில் கொண்டால் ஃபீட்பேக் ஃபேக்டர் β உடன் கூடிய ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் இருப்பதை நாம் காணலாம் சரியா வோல்டேஜ் கேயின் A உடன் இங்கே ஒரு ஆம்ப்ளிபையர் உள்ளது இங்கே ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் உள்ளது அதை நாம் β என்று அழைக்கிறோம் சரி இது ஃபீட்பேக் பாசிட்டிவ் என்று கூறப்படுகிறது எப்பொழுதாயினும் அவுட்புட்டின் பகுதி ஆம்ப்ளிபையர்க்கு இன்புட் ஆக ஒரிஜினல் இன்புட் சிக்னலோடு சேர்த்து இன் பேசில் கொடுக்கப்படுகிறது இதற்கு என்ன பொருள் சரி வாக்கியத்தைப் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஆனது என்று கூறப்படும் ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஆனது என்று கூறப்படும் போது அவுட்புட்டின் ஒரு பகுதி இது அவுட்புட் சரியா அவுட்புட்டின் ஒரு பகுதி மீண்டும் இன்புட்ற்கு கொடுக்கப்படுகிறது இது இன்புட் சரியா இன் பேஸ் இன் பேசில் உங்கள் இன்புட் எதுவோ அதுதான் அவுட்புட் சரியா அவற்றின் அவுட்புட் இன் பேசில் இருக்கலாம் அல்லது அவுட்புட் அவுட் ஆஃப் பேஸாக இருக்கும் பேஸ் ற்கு வெளியே இருக்க முடியும் மேலும் இந்த பகுதி இன்புட்க்கான ஃபீட்பேக் ஆகும் இது இன்புட்டின் இன் பேசில் இருக்க வேண்டும் அது இன் பேசில் இருக்க வேண்டும் அவுட்புட் அவுட்புட்டின் பகுதி அதை நாம் ஆஸிலேட்டர் க்கு இன் பேசில் கொடுக்கிறோம் அவுட்புட்டின் பகுதி இன் பேசில் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் இங்கே சிக்னல் ஐ பார்க்கிறீர்கள் இந்த திட்டவட்டத்தைப் ஸ்செமாட்டிக் பாருங்கள் திட்டவட்டமானது ஸ்செமாட்டிக் இது உங்கள் இன்புட் சிக்னல் சரியா மற்றும் பின்னர் வோல்டேஜ் ஐ வெளியிடும் ஆம்ப்ளிபையர் உள்ளது இது உங்கள் ஃபீட்பேக் சிக்னல் அல்லது இன்புட் வோல்டேஜ் அல்லது இன்புட் சிக்னல் Vs ஃபீட்பேக் சிக்னல் Vf எல்லாம் சரி இந்த Vi Vs Vf அல்லது Vs Vf ஐப் பொறுத்தது இந்த அவுட்புட் வோல்டேஜ் ஃபீட்பேக் நெட்வொர்க்கிற்கான ஃபீட்பேக் ஆகும் அது மீண்டும் இன்புட் சிக்னல்க்கு செல்கிறது சரியா மிக எளிதானது சூப்பர் எளிதானது நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்றால் ஆகவே ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் மீட்டர் இருக்கும்போது மற்றும் அவுட்புட் வோல்டேஜ் ஐப் பயன்படுத்தும்போது அவுட்புட் வோல்டேஜ் இன் ஒரு பகுதி அது இன் பேசில் இருக்கும் இன்புட்டிற்கான ஃபீட்பேக் ஆகும் அதனால்தான் இது ஒரு பாசிட்டிவ் ஆன ஃபீட்பேக் ஆகும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் இது பாசிட்டிவ் என்று கூறப்படுகிறது அடுத்து அடுத்தது ஒரு சைனூசாய்டல் இன்புட் சிக்னல் Vs என்பது இன்புட் ஆகப் பயன்படுத்தப்படுவதாக கருதப்படுகிறது அவுட்புட் சிக்னல் இன் ஒரு பகுதி ஃபீட்பேக் நெட்வொர்க் மூலம் ஆம்ப்ளிபையர் இன் இன்புட்டில் மீண்டும் வழங்கப்படுகிறது படத்தில் காட்டப்பட்டுள்ளது இதுதான் நாம் பேசுகிறோம் இங்கே நாம் கருதுவது என்னவென்றால் ஆம்ப்ளிபையர் உங்கள் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் என்றால் உங்கள் அவுட்புட் இன் பேசில் இன்புட் உடன் இன் பேசில் இருக்கும் அதன் அர்த்தம் என்னவென்றால் இது 0 டிகிரி என்றால் இதுவும் 0 டிகிரி சரியா இது ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் என்றால் உங்கள் அவுட்புட் அவுட் ஆஃப் பேஸ் ஆக இருக்கும் 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸ் ஆக இருக்கும் நான் இந்த சிக்னல் ஐப் பார்த்தால் இன்புட் சிக்னல் ஐப் பார்த்தால் எனது அவுட்புட் 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸ் ஆக உள்ளது ஆனால் இங்கே நாம் கருதுவது என்னவென்றால் நாம் பயன்படுத்தும் ஆம்ப்ளிபையர் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் என்று கருதுகிறோம் எனவே உங்கள் அவுட்புட் இன்புட் சிக்னல் லோடு இன் பேசில் இருக்கும் இது மிகவும் எளிதானது எனவே இந்த ஸ்லைடு நமக்கு எதைக் காட்டுகிறது என்பதை விரைவாக மீண்டும் பார்ப்போம் ஒன்று ஆஸிலேட்டர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஐப் பயன்படுத்துகிறது இரண்டாவதாக ஆஸிலேட்டர் என்பது ஒரு மாறிலி நிலையான ஆம்ப்ளிடியூட் மற்றும் ஃபிரீயூன்சி ஃபிக்ஸ்ட் ஃபிரீயூன்சி மற்றும் ஆம்ப்ளிடியூட் ஒரு ஃபிக்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட் மற்றும் ஃபிக்ஸ்ட் ஃபிரீயூன்சி உள்ள ஒரு சிக்னல் ஐ உருவாக்குகிறது சரியா மூன்றாவது விஷயம் ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஆனது என்று கூறப்படுகிறது அல்லது இதை நாம் பாசிட்டிவ் என்று எப்போது பார்ப்போம் என்றால் எப்போது அவுட்புட் இன் ஒரு பகுதி மீண்டும் இன்புட்டிற்கு வழங்கப்படுகிறதோ அப்போது இன் பேசில் இருக்கும் ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆஸிலேட்டர்களின் அறிமுக வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டோம் இப்போது ஆம்ப்ளிபையர் கேயின் A என்பது ஒரு கேயின் ஆகும் இது அவுட்புட் வோல்டேஜ் Vo ஐ வழங்க Vi ஐ ஒரு மடங்கு அதிகரிக்கிறது இந்த சர்க்யூட் திட்டத்தை ஸ்செமாட்டிக் பார்க்கவும் இங்கே நாம் இந்த பகுதியைப் பற்றி பேசுகிறோம் எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் ஆம்ப்ளிபையர் இன்புட் Vi அவுட்புட் Vo ஆகும் எனவே A ஐ எவ்வாறு வரையறுக்க முடியும் A ஐ Vi Vo என வரையறுக்கலாம் இது ஓபன் லூப் கேயின் ஆகும் ஏனென்றால் எனது சர்க்யூட் இருக்கும் இந்த சதுர செவ்வகத்தை நான் கருத்தில் கொண்டால் எந்த ஒரு ஃபீட்பேக் இல்லை அதனால்தான் இது ஒரு ஓபன் லூப் கேயின் ஆகும் இது ஒரு ஓபன் லூப் கேயின் ஆகும் எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் ஆம்ப்ளிபையர் கேயின் என்பது அவுட்புட் சிக்னல் Vo ஐ வழங்க ஒரு முறை இன்புட் சிக்னல் Vi ஐ பெருக்கும் சரியா அல்லது நாம் Vi Vo க்கு சமமாக எழுதலாம் இது ஓபன் லூப் கேயின் ஆம்ப்ளிபையர் ஒட்டுமொத்த இன்புட் அமைப்பு Vs மற்றும் நிகர நெட் net அவுட்புட் Vo ஆகும் எனவே திரும்பிச் செல்வோம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 1101 இப்போது நாம் சொல்வது என்னவென்றால் இந்த ஆஸிலேட்டர் இன் ஒட்டுமொத்த இன்புட் Vs சரியா மற்றும் அவுட்புட் Vo சரியா ஒட்டுமொத்த Vs இது இன்புட் சிக்னல் ஆம்ப்ளிபையர் ஆனால் ஒட்டுமொத்த Vs ஆகவே Vs மற்றும் Vo எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஒட்டுமொத்த அமைப்பு என்பது Vs அவுட்புட் Vo க்கு Vo இன் Vs விகிதம் ஃபீட்பேக் இன் விளைவாக கருதப்படுகிறது இது சர்க்யூட் கிளோஸ்ட் லூப் கேயின் என்று அழைக்கப்படுகிறது அது Af Vo Vs ஆல் வழங்கப்படுகிறது இந்த விஷயத்தில் சிக்னல் Vs ஐ நாம் கருத்தில் கொள்ளும்போது Vo சிக்னல் ஐ நாம் கருத்தில் கொள்ளும்போது இந்த Vs மற்றும் இந்த Vo ஆகியவை ஃபீட்பேக் ஐ சார்ந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் Vf ஐப் பொறுத்து ஆம்ப்ளிபையர்க்கு பயன்படுத்தப்படும் உங்கள் Vs மாறும் சரியா இப்போது இது ஒரு கிளோஸ்ட் லூப் ஆம்ப்ளிபையர் ஏனென்றால் நாம் லூப்பை மூடவில்லை இங்கே நாம் கேயின்ஐப் பெறலாம் அது என்னவென்றால் Af VsVo இப்போது Vo Vi க்கு சமமான கேயின் ஐயும் எழுதலாம் எனவே இது முடிந்தது இது முடிந்தது பாசிட்டிவ் ஃபீட்பேக் என்று இன்னொன்றைப் பார்ப்போம் மேலும் ஆம்ப்ளிபையர் Vi க்கு இன்புட்டைப் பெற ஃபீட்பேக் வோல்டேஜ் Vt இன்புட் சிக்னல் Vs இல் சேர்க்கப்படுகிறது சரியா ஏன் ஏனென்றால் நான் அதைப் பார்த்தால் எனது ஃபீட்பேக் சிக்னல் Vt என் இன்புட் சிக்னல் Vs ஆகும் என் Vi என்பது Vi Vs Vt ஐத் தவிர வேறொன்றுமில்லை ஏன் பிளஸ் ஏனெனில் சிக்னல் இன் பேசில் உள்ளது அதையே நாம் எழுதியுள்ளோம் Vi என்பது ஃபீட்பேக் சிக்னல் மற்றும் இன்புட் சிக்னல்க்கு சமம் இந்த Vi என்பது ஆம்ப்ளிபையர் இன் இன்புட்டாகும் ஆனால் ஃபீட்பேக் சிக்னல் ஆன Vt ஃபீட்பேக் ஃபேக்டர் β ஐப் பொறுத்தது ஏனெனில் நீங்கள் மீண்டும் பார்க்கும்போது இந்த சிக்னல் ஃபீட்பேக் ஃபேக்டர் β ஐப் பொறுத்தது அதனால்தான் நாம் VtβVo என்று எழுத வேண்டியிருந்தது எனவே இது என்னவென்றால் இது சமன்பாடு 1 இது சமன்பாடு 2 சமன்பாடு 2 இல் சமன்பாடு 1 ஐ மாற்றியமைத்தல் என்னிடம் உள்ளது என்னிடம் உள்ளது ViβVo VsVi Vo நாம் என்ன செய்தோம் என்பதை உன்னிப்பாகக் கண்டால் Af சமன்பாட்டை நாம் பெற்றுள்ளோம் Af க்கான சமன்பாடு சரியா இப்போது இங்கே நாம் 20 இன் மாறிலியாக கான்ஸ்டன்ட் வைக்கப்பட்டுள்ளோம் மேலும் β ஐ நாம் அதிகரித்து வருகிறோம் நீங்கள் இங்கே பார்ப்பது போல இது 0 5 என்பது 0 04 ஐ விடக் குறைவு 0 04 ஐ விடக் குறைவு 0 045 என்பது 0 5 ஐ விடக் குறைவு அதாவது நாம் அதிகரித்து வருகிறோம் சரியா β ஐ அதிகரிக்கும்போது எல்லையற்ற அளவை அதிகரிக்கும் அளவிற்கு ன் அதிகரிப்பு காண்கிறோம் இப்போது அது எல்லையற்றதாக இருக்க முடியாது அதாவது அது ஊசலாடும் ஆஸிலேட் ஆகும் எனவே வேறுவிதமாகக் கூறினால் சர்க்யூட் பெருக்கத்தை நிறுத்தி ஊசலாடும் ஆஸிலேட் ஆகும் இது பெருக்கத்தை நிறுத்தி இங்கே ஆஸிலேட் ஆகத் தொடங்கும் இந்த ஸ்லைடில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன ஆனால் அவுட்புட் சிக்னல் இன் ஒரு பகுதி மட்டுமே இன்புட்டிற்கு ஃபீட்பேக் ஆக கொடுக்கப்படுகிறது அல்லது β மிகவும் சிறியது β மிகவும் சிறியது எனவே ஆஸிலேட்டரைப் புரிந்து கொள்ள நாம் பார்க ஹா சென் அளவுகோல் எனப்படும் மிக முக்கியமான அளவுகோலைப் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த பார்க ஹா சென் அளவுகோல் என்ன ஆஸிலேஷன் ஐ புரிந்துகொள்ள நாம் ஏன் ஆஸிலேஷன் ஐப் புரிந்து கொள்ளக் கற்றுக்கொள்ள வேண்டும் சரியா எனவே பார்க ஹா சென் அளவுகோல் என்னவென்று இன்று பார்ப்போம் சரியா மேலும் ஆஸிலேட்டர்கள் எவ்வாறு செயல்படும் என்றும் ஃபீட்பேக் ஐப் பெற ஏன் புரிந்துகொள்வது முக்கியம் என்றும் பார்ப்போம் சரியா எனவே நீங்கள் திரையைக் கண்டால் ஓபன் லூப் கேயின் A உடன் ஒரு அடிப்படை இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் ஐக் கருத்தில் கொண்டால் ஃபீட்பேக் நெட்வொர்க் அட்டென்யேஷன் β என்பது ஒன்றின் யூனிட்டி மதிப்புக்கு குறைவானது ஒரு அடிப்படை ஆம்ப்ளிபையர் தலைகீழாக இது படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இன்புட் மற்றும் அவுட்புட் ற்கு இடையில் 180 டிகிரி பேஸ் மாற்றத்தை உருவாக்குகிறது ஒரு விஷயம் என்னவென்றால் நான் இன்புட் சிக்னல் ஐப் பயன்படுத்தினால் என் ஆம்ப்ளிபையர் தலைகீழாக இருப்பதாகக் கருதினால் எனது அவுட்புட் சிக்னல் இன்புட் யைப் பொறுத்தவரை 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸ் ஆக இருக்கும் சரியா இதுதான் வாக்கியத்திற்கு எழுதப்பட்டுள்ளது இதைப் புரிந்துகொள்வது எளிது இப்போது இப்போது இன்புட் Vi ஆம்ப்ளிபையர்க்கு பயன்படுத்தப்படுகிறது Vi இந்த ஆம்ப்ளிபையர்யில் பயன்படுத்தப்படுகிறது அதன் அவுட்புட் வோல்டேஜ்லிருந்து ஃபீட்பேக் நெட்வொர்க்கைப் பயன்படுத்தி பெறப்பட வேண்டும் எனவே இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் இருக்க வேண்டும் சில ஃபீட்பேக் நெட்வொர்க் இந்த Vo உடன் ஃபீட் செய்யப்பட வேண்டும் இது உங்கள் Vi க்கு வழங்கப்படும் எனவே உங்கள் Vs ஐ தீர்மானிக்க முடியும் சரியா அதுதான் நாம் பார்த்தோம் எனவே ஆனால் ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஆனதாக இருக்க வேண்டும் அதாவது ஆஸிலேட்டரின் இன்புட்டிற்கு நான் ஃபீட்பேக் தெரிவித்தால் இந்த வோல்டேஜ் இன் ஒரு பகுதியை நான் ஃபீட் செய்தால் இங்கே பேஸ் 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸ் ஆக உள்ளது ஆனால் இங்கே நான் அதே பேஸ் phase ஐ பெற விரும்புகிறேன் அதே பேஸ் ஐ விரும்புகிறேன் ஏனெனில் இது ஒரு பாசிட்டிவ் ஆன ஃபீட்பேக் நாம் இப்போது பார்த்தோம் இங்கே இது 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸ் ஆக உள்ளது எனக்கு அதே பேஸ் phase வேண்டும் எனவே இங்கு திரும்பப் பெறுவது ரிட்டன் என்ன ஆனால் ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஆக இருக்க வேண்டும் இது ஃபீட்பேக் நெட்வொர்க்கைப் பயன்படுத்தி அவுட்புட் வெளியீட்டிலிருந்து பெறப்பட்ட வோல்டேஜ் ஆகும் நாம் பார்த்த இன்புட் Vi உடன் இன் பேசில் இருக்க வேண்டும் சரியா ஃபீட்பேக் நெட்வொர்க் 180 டிகிரி பேஸ் ஸிப்ட் ஐ அறிமுகப்படுத்த வேண்டும் 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸ் ஆக உள்ள அவுட்புட் சிக்னல் ஐ நான் கண்டால் இது போன்ற இன்புட் சிக்னல் ஐ நான் பயன்படுத்தினால் அவுட்புட் சிக்னல் இன் ஒரு பகுதியை மீண்டும் இன்புட்டிற்கு எனது ஃபீட்பேக் நெட்வொர்க் β மூலம் வழங்க வேண்டும் இதை நான் அறிவேன் இதுவே நாம் பார்த்தது சரியா ஃபீட்பேக் நெட்வொர்க் β மூலம் அவுட்புட்டின் ஒரு பகுதி மீண்டும் இன்புட்டிற்கு வழங்கப்படுகிறது எனவே அவுட்புட்டின் ஒரு பகுதி இது எப்படி இருக்கும் இது போன்றது இப்போது இது இன்புட் உடன் ஒப்பிடும்போது 180 டிகிரி அவுட் ஆஃப் பேசில் உள்ளது ஆனால் இன்புட் இன் பேசில் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் இன்புட்டிற்கு மீண்டும் வழங்கப்படும் சிக்னலின் பகுதி இன் பேசில் இருக்க வேண்டும் அதாவது இன்புட்டிற்கு மீண்டும் வழங்கப்படும் எனது ஃபீட்பேக் 0 டிகிரியாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே அது 180 டிகிரி ஆகும் இதை 0 டிகிரி செய்வது எப்படி எனவே இந்த 180 டிகிரி எனது டிகிரி 180 டிகிரி பேஸ் ஸிப்ட் ஐ அறிமுகப்படுத்தினால் எனது ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் 180 டிகிரி பேஸ் ஸிப்ட் ஐ அறிமுகப்படுத்தினால் 180 டிகிரி மற்றும் 180 டிகிரி இருந்தால் எனது 360 டிகிரி 360 டிகிரி 0 டிகிரி ற்கு சமமாக இருக்கும் சரியா 0 மற்றும் 360 டிகிரி ஒன்றுதான் அதாவது எனது β அதாவது ஃபீட்பேக் நெட்வொர்க் 180 டிகிரி பேஸ் ஸிப்ட் ஐ அறிமுகப்படுத்த வேண்டும் எனது ஆம்ப்ளிபையர் ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் ஆக இருந்தால் இது எனது அவுட்புட் இன்புட்டைப் பொறுத்தவரை அவுட் ஆஃப் பேஸ் ஆக இருக்க காரணமாகிறது அதனால்தான் எனது அவுட்புட் 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸ் ஆக உள்ளது பின்னர் இந்த அவுட்புட்டின் இந்த பகுதி அவுட்புட் மீண்டும் இன்புட்டிற்கு வழங்கப்படுகிறது β இது ஃபீட்பேக் நெட்வொர்க் இது மீண்டும் 180 டிகிரி பேஸ் ஸிப்ட் ஐ கொண்டிருக்க வேண்டும் இது எனது ஃபீட்பேக் நெட்வொர்க் β ஆல் வழங்கப்படுகிறது ஃபீட்பேக் நெட்வொர்க் 180 டிகிரி பேஸ் ஸிப்ட் ஐ அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருப்பது இதுதான் அதே நேரத்தில் அவுட்புட்லிருந்து இன்புட்டிற்கு வோல்டேஜ் ஐ மீண்டும் அளிக்கும் போது இது பாசிட்டிவ் ஆன ஃபீட்பேக் ஐ உறுதி செய்கிறது ஆகவே இந்த ஏற்பாடு நாம் இங்கே எதை வரைந்தாலும் அது ஏற்கனவே இங்கே காட்டப்பட்டுள்ளது சரியா எனவே இன்புட் சிக்னல் 0 டிகிரி 180 டிகிரி பேஸ் ஸிப்ட் ஐ நாம் காண்கிறோம் ஏனெனில் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் எனவே அவுட்புட்டின் 180 டிகிரி பகுதி இன்புட்க்கான ஃபீட்பேக் ஆகும் இது 180 டிகிரி பேஸ் ஆகும் ஏனெனில் இதே வோல்டேஜ் இது Vo வோல்டேஜ் இன் ஒரு பகுதியாகும் இங்கே இது 0 டிகிரி போன்றது சரியா எனவே இந்த பேஸ் ஸிப்ட் இந்த பேஸ் ஸிப்ட் ஃபீட்பேக் நெட்வொர்க்கால் β அறிமுகப்படுத்தப்படுகிறது சரியா இதுதான் இங்கே காட்டப்பட்டுள்ளது மேலும் மற்ற விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன எனவே முதல் விஷயம் என்னவென்றால் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் பின்னர் 180 டிகிரி பேஸ் ஸிப்ட் ஐ அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க்கைப் பயன்படுத்த வேண்டும் இப்போது ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் Vi ஐ கருத்தில் கொண்டு ஆம்ப்ளிபையர் இன்புட்டில் பயன்படுத்தப்படுவது Vo என்பது A Vi க்கு சமம் ஃபீட்பேக் நெட்வொர்க் β இன்புட்டிற்கு வழங்கப்பட்ட ஃபீட்பேக் ஐ தீர்மானிக்கிறது நாம் பெறும் மதிப்பை மாற்றுவதில் எனவே இந்த Vo Vi நமக்கு Vf β Vo இருப்பதை அறிவோம் ஆஸிலேட்டரைப் பொறுத்தவரை ஃபீட்பேக் ஆம்ப்ளிபையர் ஐ இயக்க வேண்டும் எனவே Vf Vi ஆக செயல்பட வேண்டும் சரியா இது ஆஸிலேட்டருக்கும் எளிதானது மற்றும் நாம் விரும்புவது என்னவென்றால் ஃபீட்பேக் ஆம்ப்ளிபையர் ஐ இயக்க வேண்டும் எனவே ஃபீட்பேக் வோல்டேஜ் ஆன Vf ஒரு இன்புட் வோல்டேஜ் ஆக செயல்பட வேண்டும் ஆகையால் நாம் Aβ 1 ஆக இருக்கும்போது Vi ஆக செயல்பட Vf போதுமானது என்று எழுதலாம் சரியா இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் ஃபீட்பேக் வோல்டேஜ் ஐக் காண்கிறீர்கள் சரியா ஃபீட்பேக் வோல்டேஜ் கேயின் β Vi எனவே ஆனால் உண்மையில் நாம் விரும்புவது Vf Vi க்கு சமமாக இருக்க வேண்டும் சரியா ஃபீட்பேக் வோல்டேஜ் ஆம்ப்ளிபையர் ஐ இயக்க வேண்டும் எனவே அதைச் செய்ய இந்த A மற்றும் β A β செயல் வகை 1 ஆக இருக்க வேண்டும் என்று நாம் கோருகிறோம் இரண்டாவது விஷயம் Vf இன் பேஸ் Vi இன் பேஸ் ஒரே மாதிரியானது சரியா இது முதல் விஷயம் சரி A என்று சொல்வோம் இரண்டாவது ஃபீட்பேக் இன் பேஸ் எனவே சரி என்று நாம் கூறுகிறோம் ஃபீட்பேக் நெட்வொர்க் 180 டிகிரி பேஸ் ஸிப்ட் ஐ கூடுதலாக நீங்கள் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தினால் 180 டிகிரி பேஸ் ஸிப்ட் ஐ அறிமுகப்படுத்த வேண்டும் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் அறிமுகப்படுத்தப்படுகிறது இது பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஐ உறுதி செய்கிறது எனவே மொத்த கட்டம் பேஸ் phase பாதுகாப்பு 360 டிகிரி அல்லது 0 டிகிரி அதாவது எனது Vf மற்றும் Vi ஆகியவை இன் பேசில் உள்ளன புரிந்து கொண்டீர்களா முதல் விஷயம் என்னவென்றால் எனது Vf Vi க்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் எனது Aβ 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் அதனால் அது எனது முதல் நிபந்தனை எனது இரண்டாவது நிபந்தனை Vf மற்றும் Vi க்கு ஒரே பேஸ் phase இல் இருக்க வேண்டும் சரியா எனவே இந்த நிலையில் நாம் ஒரு சர்க்யூட் ஐ இயக்கியுள்ளோம் வெளிப்புற எக்ஸ்ட்டேர்னல் இன்புட் சர்க்யூட் இல்லாமல் ஒரு ஆஸிலேட்டராக செயல்படுகிறது மேலே உள்ள இரண்டு நிபந்தனைகள் நிபந்தனைகள் என்னவென்றால் நிபந்தனை ஒன்று எனவே இதை நீக்குகிறேன் ஆகவே இது இனி குழப்பமல்ல இது நிபந்தனை ஒன்று என்று சொல்வோம் இது நிபந்தனை இரண்டு சரியா சர்க்யூட்க்கு ஒரு ஆஸிலேட்டராக வேலை செய்ய ஆஸிலேட்டர்ஸ் க்கான தேவையான மேலே உள்ள நிபந்தனைகள் பார்க ஹா சென் அளவுகோல் என்று அழைக்கப்படுகின்றன எனவே ஆஸிலேட்டர் களுக்கான பார்க ஹா சென் அளவுகோல் என்ன என்று யாராவது கேட்டால் இரண்டு அளவுகோல்கள் உள்ளன என்று நாம் கூறலாம் முதலில் அது | A β | 1 ஆக இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் Vf Vi உடன் இன் பேசில் இருக்க வேண்டும் அல்லது ஃபீட்பேக் சிக்னல் இன்புட் சிக்னல்யுடன் இன் பேசில் இருக்க வேண்டும் சரியா எனவே நாம் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்துகிறோம் என்றால் ஃபீட்பேக் 180 டிகிரி பேஸ் ஸிப்ட் ஐ அறிமுகப்படுத்த வேண்டும் நாம் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்துகிறோம் என்றால் ஃபீட்பேக் எந்த பேஸ் ஸிப்ட் ஐயும் அறிமுகப்படுத்தக்கூடாது எனவே ஒரு வளையத்தைச் லூப் ஐச் சுற்றியுள்ள மொத்த பேஸ் மாற்றமானது ஆம்ப்ளிபையர் இன் மூலம் இன்புட்டிலிருந்து வரும் ஒரு சிக்னல் ஆகும் ஃபீட்பேக் நெட்வொர்க் மீண்டும் இன்புட்டிற்கு மீண்டும் ஒரு சுழற்சியை முடிக்க 0 டிகிரி அல்லது 360 டிகிரி ஆக இருக்க வேண்டும் என்று பார்க ஹா சென் அளவுகோல் கூறுகிறது சரியா மொத்த பேஸ் ஸிப்ட் 0 டிகிரி அல்லது 360 டிகிரியாக இருக்க வேண்டும் அது முதல் அளவுகோலாகும் அதாவது நான் ஒரு இன்புட் சிக்னல் ஐப் பயன்படுத்தினால் எனது அவுட்புட் சிக்னல் ஃபீட்பேக் நெட்வொர்க் வழியாக ஆஸிலேட்டர் இன் இன்புட்டிற்கு ஃபீட்பேக் ஆகும் பின்னர் ஃபீட்பேக் நெட்வொர்க் மூலம் மீண்டும் வழங்கப்படும் எனது அவுட்புட் எனது முதல் நிபந்தனை இன்புட் சிக்னல்யுடன் இன் பேசில் இருக்க வேண்டும் சரியா எனவே எனது அவுட்புட் வோல்டேஜ் அவுட் ஆஃப் பேஸ் ஆக இருந்தால் எனது ஃபீட்பேக் நெட்வொர்க் 180 பேஸ் ஸிப்ட் ஐ வழங்க வேண்டும் எனது அவுட்புட் இன்புட் உடன் இன் பேசில் இருந்தால் எனது ஃபீட்பேக் நெட்வொர்க் எந்த பேஸ் ஸிப்ட் ஐயும் வழங்க தேவையில்லை எனவே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்கள் இதுதான் சரியா இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ஆம்ப்ளிபையர் மற்றும் ஃபீட்பேக் நெட்வொர்க்கின் ஓபன் லூப் கேயின் இன் ப்ரோடுக்ட் இன் அளவு ஆம்ப்ளிபையர் A இன் ஓபன் லூப் கேயின் என்ன ஃபீட்பேக் நெட்வொர்க் என்றால் என்ன சரி எனவே ஆம்ப்ளிபையர் மற்றும் ஃபீட்பேக் நெட்வொர்க்கின் ஓபன் லூப் கேயின் இன் அளவு எப்போதும் 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் ஏன் ஏனென்றால் Vf என்பது ஃபீட்பேக் வோல்டேஜ் A β Vi மற்றும் ஒரு Vi போதுமானதாக இருக்க வேண்டும் இந்த நிலையை இழக்க இன்புட் சிக்னல் ஐ இயக்கவும் VF அந்த நிலையை பூர்த்தி செய்ய Vi க்கு சமமாக இருக்க வேண்டும் A β 1 எனவே இரண்டு நிபந்தனைகளும் உங்கள் நினைவில் இருக்கும்போது ஒரு பட்டி பார் bar என்னவென்று சரியாக நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ஒரு பார்க ஹா சென் அளவுகோல் என்பது சரியாக என்னவென்றும் மற்றும் அது என்ன கூறுகிறது என்றும் புரிந்து கொள்ளுங்கள் சரி எனவே நீங்கள் மீண்டும் திரையைக் கவனித்தால் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய முடிந்தால் நீங்கள் முதல் இரண்டு நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் சர்க்யூட் கான்ஸ்டன்ட் அலைவரிசை ஃபிரீயூன்சி மற்றும் ஆம்ப்ளிடியூட் ஆகியவற்றின் தொடர்ச்சியான நீடித்த ஆஸிலேஷன் களை உருவாக்கும் ஆஸிலேட்டர் ஆக செயல்படுகிறது இந்த நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்திசெய்தால் கான்ஸ்டன்ட் ஃபிரீயூன்சி மற்றும் ஆம்ப்ளிடியூட் ஆகியவற்றின் தொடர்ச்சியான ஆஸிலேஷன் ஐ உருவாக்கும் ஒரு ஆஸிலேட்டராக சர்க்யூட் செயல்படுகிறது ஆஸிலேஷன் ஐத் தொடங்க இன்புட் சிக்னல் தேவையில்லை நடைமுறையில் A β ஆஸிலேஷன் ஐத் தொடங்க ஒன்றுக்கு சற்று அதிகமாக செய்யப்படுகிறது பின்னர் அது தன்னை 1 க்கு சமமாக சரிசெய்கிறது இதன் விளைவாக நீடித்த ஆஸிலேஷன் அல்லது சுய நீடித்த ஆஸிலேஷன் ஏற்படுகிறது சரியா எனவே எந்தவொரு இன்புட்டும் தேவையில்லை ஆனால் நடைமுறையில் அல்லது நடைமுறையில் நாம் என்ன செய்வோம் A β ஒன்றுக்கு சற்று அதிகமாக இருக்க வேண்டும் பின்னர் அது மீண்டும் A β 1 க்கு வரும் ஆஸிலேஷன் தொடங்கியதும் A β 1 க்கு சமமாகிறது இப்போது அலைவுகளின் தன்மையில் A β இன் விளைவைக் காண்போம் எனவே இப்போது விஷயங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை நீங்கள் அறிந்தவுடன் ஆஸிலேஷன்களில் A β இன் விளைவு எப்படி இருக்கிறது என்பதைப் பார்ப்போம் நமக்கு ஏன் A β என்பது 1 க்கு சமம் அல்லது தேவை என்பதை அறிவோம் இங்கே வெளிப்படையான கேள்வி இங்கே வெளிப்படையான கேள்வி என்னவென்றால் இன்புட் தேவையில்லை என்றால் இன்புட் தேவையில்லை என்றால் ஆஸிலேட்டர்கள் எவ்வாறு தொடங்கும் நாம் எவ்வாறு ஆஸிலேட்டர் களை வைத்திருக்க முடியும் சரியா தொடக்க வோல்டேஜ் எங்கிருந்து வருகிறது இரண்டு கேள்விகள் உள்ளன அவை எவ்வாறு எந்த இன்புட்டையும் பயன்படுத்தவில்லை ஆஸிலேட்டர்கள் எவ்வாறு தொடங்கலாம் மற்றும் தொடக்க வோல்டேஜ் எங்கிருந்து வருகிறது தொடக்க வோல்டேஜ் எங்கிருந்து வருகிறது எனவே இந்த இரண்டு சிக்னல்களும் ஆஸிலேஷன் எவ்வாறு தொடங்குகிறது மற்றும் வோல்டேஜ் வரும் இடத்திலிருந்து சிக்னல் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆரம்ப வோல்டேஜ் ஆஸிலேட்டரின் ஆரம்ப வோல்டேஜ் எனவே ஒவ்வொரு எதிர்ப்பும் ரெசிஸ்டன்ஸ் ஆஸிலேட்டர் சர்க்யூட் இல் எதிர்ப்பைக் ரெசிஸ்டன்ஸ் காணும்போது ஒவ்வொரு எதிர்ப்பிலும் சில உபரி எலக்ட்ரான்கள் உள்ளன சாதாரண அறை வெப்பநிலையின் சூழலில் இந்த உபரி எலக்ட்ரான்கள் ஒரு நிலையற்று பல்வேறு திசையில் நகரும் உபரி எலக்ட்ரான்களின் அத்தகைய தருணம் நாய்ஸ் வோல்டேஜ் எனப்படும் வோல்டேஜ் ஐ உருவாக்குகிறது சரியா அறை வெப்பநிலையில் ஒவ்வொரு எதிர்ப்பிலும் இப்போது சில உபரி எலக்ட்ரான்கள் இருப்பது என்ன எனவே இப்போது உபரி எலக்ட்ரான்கள் எவ்வாறு உள்ளன மூன்று துளைகள் எவ்வாறு உள்ளன அறை வெப்பநிலையில் கணம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதைப் புரிந்து கொள்ள அரைக்கடத்தி சாதனங்களின் அரைக்கடத்தி சாதனங்கள் மற்றும் இயற்பியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நாம் கருதுவோம் இவை எப்படி நடக்கும் என்பதை நாம் அறிவோம் எனவே உபரி எலக்ட்ரான்கள் உள்ளன என்று நாம் கருதுகிறோம் இந்த உபரி எலக்ட்ரான்கள் அறை வெப்பநிலையின் விளைவால் அவை எவ்வாறு ஒரு நிலையற்று நகரும் என்று ஒரு நிலையற்று நகரத் தொடங்கும் ஆனால் சில எலக்ட்ரான்கள் ஒரு நிலையற்று நகரத் தொடங்கும் இந்த எலக்ட்ரானின் இந்த உபரி இயக்கம் நாய்ஸ் ஐ ஏற்படுத்தும் இது எதிர்ப்பு முழுவதும் ஒரு நாய்ஸ் ஐ ஏற்படுத்தும் எதிர்ப்பின் குறுக்கே இருக்கும் இத்தகைய நாய்ஸ் வோல்டேஜ்கள் பெருக்கப்படுகின்றன சரியா எதிர்ப்பில் உபரி எலக்ட்ரான்கள் உள்ளன உபரி எலக்ட்ரான்கள் நாய்ஸ் வோல்டேஜ் ஐ ஏற்படுத்தும் அறை வெப்பநிலையில் நகரும் எதிர்ப்பின் குறுக்கே இந்த இரைச்சல் நாய்ஸ் வோல்டேஜ் இருப்பு பெருக்கப்படுகிறது ஏனென்றால் நமக்கு ஆஸிலேட்டர் சர்க்யூட் உள்ளது நீங்கள் மீண்டும் திரையைக் கவனித்தால் நாம் பார்ப்பது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு குறுக்கே இருக்கும் வோல்டேஜ் பெருக்கப்படுகிறது எனவே இதுபோன்ற சிறிய இரைச்சல் நாய்ஸ் வோல்டேஜ்களை பெருக்க நாம் A β ஐ 1 ஐ விட சற்றே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் சிறிய இரைச்சல் நாய்ஸ் வோல்டேஜ் இன் பெருக்கம் சிறிய இரைச்சல் நாய்ஸ் வோல்டேஜ் எங்கிருந்து உருவாகிறது இன்னும் சில இரைச்சல் நாய்ஸ் வோல்டேஜ் உபரி எலக்ட்ரான்களில் இருந்து உருவாகிறது அவை எதிர்ப்பில் உள்ளன மேலும் அவை சாதாரண அறை வெப்பநிலையில் பல்வேறு திசையில் ஒரு நிலையற்று நகரும் இப்போது பெருக்கத்தைத் தொடங்கியவுடன் அத்தகைய ஆம்ப்ளிபையர் வோல்டேஜ் அவுட்புட் முனையங்களில் டெர்மினல் களில் தோன்றும் அவுட்புட்டின் ஒரு பகுதி ஆம்ப்ளிபையர் சர்க்யூட் இன்புட்டை இயக்க போதுமானது பின்னர் சர்க்யூட் தன்னை 1 க்கு சமமாக சரிசெய்கிறது மற்றும் பேஸ் ஸிப்ட் 360 டிகிரி அல்லது 0 டிகிரி ஆகும் எனவே நாம் தொடர்ந்து ஆஸிலேஷன் களைப் பெறலாம் எனவே தொடக்க வோல்டேஜ் இல் தொடக்க வோல்டேஜ் இப்படித்தான் இருக்கிறது நாம் ஒரு ஆஸிலேட்டர் சர்க்யூட் ஐப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் போது நாம் ஒரு ஆஸிலேட்டர் சர்க்யூட் ஐப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் போது எனவே உதாரணத்தைப் பார்ப்போம் சரி சுவாரஸ்யமான ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் பிரச்சனை என்னவென்று காண்போம் ஒரு குறிப்பிட்ட ஆஸிலேட்டர் சர்க்யூட் இல் கேயின் வழங்கப்பட்டு ஃபீட்பேக் வழங்கப்படுகிறது நீடித்த ஆஸிலேஷன் ற்கான பார்க ஹா சென் அளவுகோலை சரிபார்க்கவும் சர்க்யூட் ஆஸிலேட் ஆகும் ஃபிரீயூன்சி ஐயும் கண்டறியவும் ஆகவே A க்குள் நமது அளவுகோல் 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் இரண்டாவது பேஸ் ஃஸிப்ட் என்பது ஃபீட்பேக் மூலம் வழங்கப்பட்ட இன்புட்டின் 0 டிகிரி பேஸ் ஆக இருக்க வேண்டும் சரியா மூன்றாவதாக நாம் ஆஸிலேட்டர்கள் தொடங்கும் ஃபிரீயூன்சி ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் இது எங்களிடம் கேட்கப்படுகிறது நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது ஆதாயம் கொடுக்கப்படுகிறது பின்னர் β வழங்கப்படுகிறது சரியா எனவே A கொடுக்கப்பட்டுள்ளது B பார்க ஹா சென் அளவுகோல்களை சரிபார்க்க வழங்கப்படுகிறது அதாவது A β 1 க்கு சமமான ஒரு ஃபிரீயூன்சி இல் எந்த பேஸ் ஸிப்ட் 0 டிகிரி என்பதை சரிபார்க்க வேண்டும் எனவே செவ்வக வடிவத்தில் A β ஐ வெளிப்படுத்துவோம் மேலும் செவ்வக வடிவத்தில் வெளிப்படுத்த வேண்டியிருக்கும் போது நான் A β என இந்த மதிப்பை எழுதுவேன் இச்சமன்பாட்டை நான் மேலும் கணித்தால் எனக்கு இந்த மதிப்பு என்ன கிடைக்கும் இப்போது நான் வகுப்பானை அங்கீகரித்தால் எனவே மீண்டும் தோழர்களே நீங்கள் கணிதத்தைப் புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது இது மிகவும் அடிப்படை கணிதம் மிகவும் அடிப்படை கணிதம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்குத் தெரியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று நான் கருதுகிறேன் எனவே A β இதுதான் இந்த சமன்பாடு நமக்கு உள்ளது நான் வகுப்பானை பகுத்தறிவு செய்ய வேண்டியிருந்தது எனவே இந்த சமன்பாடு இதுதான் இந்த சமன்பாட்டைத் தீர்த்தால் எனக்கு என்ன இருக்கும் A β என்பது இந்த சமன்பாட்டிற்கு சமமாக இருக்கும் சரியா இப்போது A β 0 டிகிரி ஒரு அளவுகோலாகும் சரியா எனவே A β இன் கற்பனையான பகுதி 0 ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த சமன்பாட்டின் கற்பனையான பகுதியாக இருக்கும் கற்பனை பகுதி இது நாம் அதைப் பார்த்து 0 ஆக மாற்ற வேண்டும் இந்த மதிப்பில் ஒமேகா 0 க்கு சமமாக இருக்கும்போது இது சாத்தியமாகும் கற்பனையான பகுதி எங்கே என்று இங்கே பார்க்கிறீர்கள் இந்த பகுதி கற்பனையான பகுதியை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த ஃபிரீயூன்சி இல் A β ஐ 1 ஆகப் பெறலாம் இந்த மதிப்பில் 103 ஆகப் பெருக்குவோம் பின்னர் நாம் A β ஐ 1 க்கு சமமாகக் கொண்டிருப்போம் நாம் விரும்புவது அதுதான் அதுதான் நாம் விரும்புகிறோம் ஒமேகாவில் 2103 க்கு சமம் கற்பனையான பகுதியாக Aβ 0 டிகிரி 0 Aβ 1 ஆகவே பார்க ஹா சென் அளவுகோல் திருப்தி அடைகிறது சரியா ஏனெனில் A β என்பது 0 டிகிரி மற்றும் A க்கு β என்பது 1 எனவே ஒரு பேஸ் 0 ஆகவும் A இன் பயன்முறை 1 ஆகவும் இருந்தால் அதனால்தான் சிக்கலை நாம் தீர்த்துள்ளோம் எனவே இப்போது இது மூன்று பார்க ஹா சென் அளவுகோல்களை திருப்திப்படுத்தியது என்பதை நாம் அறிவோம் ஆனால் ஆஸிலேட்டர்கள் தொடங்கும் ஃபிரீயூன்சி ஐயும் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படுகிறோம் அல்லவா எனவே ஃபிரீயூன்சி ஐ கண்டுபிடிப்போம் எல்லாம் சரி எனவே நீங்கள் திரையைப் பார்த்தால் சர்க்யூட் அலைவு ஆஸிலேஷன் எந்த ஃபிரீயூன்சி ஒமேகாவின் மதிப்பாகும் அதற்காக Aβ 1 மற்றும் பேஸ் ஸிப்ட் 0 ஒரே நேரத்தில் இருக்கும் ஒமேகா 2 π f அல்லது f w 2π க்கு சமம் என்பதால் w இன் மதிப்பு நமக்குத் தெரியும் w என்பது 103 ஆல் 2π அல்லது 318 309 ஹெர்ட்ஸ் 318 309 ஹெர்ட்ஸ் சரி ஆம் இது என் தவறு எனவே இந்த 103 103 ஐ மட்டும் கவனியுங்கள் எனவே இது மிகவும் எளிதானது ஒமேகா நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒமேகா 2πf அல்லது f இது w 2π க்கு சமம் ஒமேகா என்றால் என்ன என்பது நமக்கு முன்பே தெரியும் w என்பது 2103 வினாடிக்கு 10 ரேடியனாக இருக்கும் எனவே மதிப்பை மாற்றுகிறோம் மேலும் எஃப் மதிப்பை 318 309 ஹெர்ட்ஸுக்கு சமமாகப் பெறுகிறோம் இது ஆஸிலேட்டர்களுக்கான தொடக்க ஃபிரீயூன்சி ஆகும் எனவே இது பார்க ஹா சென் அளவுகோலை திருப்திப்படுத்துகிறது என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம் மேலும் ஃபிரீயூன்சி இன் மதிப்பில் இரண்டு விஷயங்களை நாம் கண்டுபிடித்தோம் சரியா எனவே இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில் தோழர்களே நாம் பார்த்தது என்னவென்றால் ஆஸிலேட்டர் எவ்வாறு சரியாக இயங்குகிறது சரியாக ஒரு ஆஸிலேட்டர் என்றால் என்ன ஆஸிலேட்டராக மாறுவதற்கு ஒரு சர்க்யூட் ற்கான குறைந்தபட்ச தேவைகள் என்ன ஒரு ஆஸிலேட்டராக மாறுவதற்கு ஒரு பார்க ஹா சென் அளவுகோல் உள்ளது 1 ஐ விட பெரிய Aβ இருந்தால் எது சரியாக நடக்கும் என்பதைக் கண்டோம் அது 1 க்கு சமமாக இருந்தால் என்ன நடக்கும் இது 1 க்கும் குறைவாக இருந்தால் என்ன நடக்கும் கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் தொகுப்பு சிக்கல் பார்க ஹா சென் அளவுகோலை பூர்த்திசெய்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள அல்லது சரிபார்க்க ஒரு சிக்கலை நாம் தீர்த்துள்ளோம் இப்போது அடுத்த அத்தியாயத்தில் நாம் என்ன பார்ப்போம் ஆஸிலேட்டர்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதை ஆஸிலேட்டர்களை வகைப்படுத்துவோம் சரியா இப்போது வரை நாம் பார்த்தது என்னவென்றால் ஆஸிலேட்டர்கள் என்ன ஊசலாட்டத்திற்கான ஆஸிலேஷன் அளவுகோல்கள் என்ன அடுத்த அத்தியாயம் ஆஸிலேட்டரின் வகைப்பாடுகளைக் காண்போம் அந்த இடத்திலிருந்து நாம் செல்வோம் அதுவரை இந்த அத்தியாயத்தில் கற்பிக்கப்பட்டதை நீங்கள் மீண்டும் பார்க்கிறீர்கள் அடுத்த அத்தியாயத்தில் நான் உங்களைப் சந்திப்பேன் வருகிறேன்